வணக்கம் மாணவர்களே கடைசி வகுப்பில் இம்புரோபர் இன்டகிரல் மற்றும் அந்த இம்புரோபர் இன்டகிரல் கன்வர்ஜெண்ட்டாக உள்ளதா இல்லையா என்பதை எவ்வாறு கண்டறிவது ஆகியவற்றைப் பார்த்தோம் அதாவது ஒருவகையான லோவர் லிமிட் அல்லது அப்பர் லிமிட் ஆகியவற்றை கொண்டிருக்கும்போது இந்த இன்டகிரல்லை இம்புரோபர் இன்டகிரல் என்று எப்போது அழைப்போம் என்பதைப் பார்த்தோம் எடுத்துக்காட்டாக ஏதேனும் ஒரு லிமிட் இன் மதிப்பு −∞ or ∞ அல்லது ஒரு வகையான முடிவில் தொடர்ச்சியின்மையை இன்டகிரண்ட் பெற்றிருந்தாலோ இந்த வகையான இன்டகிரல்லை இம்புரோபர் இன்டகிரல் என வகைப்படுத்தலாம் பின்பு பல வகையான வழிமுறைகள் இவற்றைக் கொண்டு உங்களால் கன்வர்ஜென்ஸ் கண்டறிய இயலும் பின்பு மேலும் பலவிதமான சோதனைகள் மற்றும் அவற்றில் சிலவற்றை உபயோகப்படுத்தி நம்மால் இம்புரோபர் இன்டகிரல்லின் கன்வர்ஜென்ஸ் கண்டறிய இயலும் எனவே இவையே இதுவரை கடைசி லெக்சரில் நாம் பார்த்தது இன்று புதிய தலைப்பு பீட்டா காமா ஃபங்க்ஷன் ஆகியவற்றை இங்கே இன்டகிரல் கால்குலஸ் எனும் பகுதியில் காணலாம் பீட்டா மற்றும் காமா ஃபங்ஷன் எனும் தலைப்பை அடிப்படையாக இங்கு பார்க்கலாம் எனவே முதன்மையாக இன்று பீட்டா மற்றும் காமா ஃபங்க்ஷன் மற்றும் அதன் பண்புகள் கன்வர்ஜென்ஸ் மற்றும் இதர முடிவுகளை காணலாம் காமா ஃபங்க்ஷன் இன் வரையறையில் இருந்து நாம் தொடங்கலாம் இது தான் அத்தியாயம் 3 இது பீட்டா மற்றும் காமா ஃபங்க்ஷன் கொண்டதாகும் இங்கு முதன்மையாக காமா ஃபங்ஷனிலிருந்து தொடங்கலாம் இன்டகிரல்லானது 0xn 1 e x dx ஆகும் இங்கு 𝑛0 இவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளது இதுவே காமா ஃபங்ஷன் எனவும் மற்றும் Γ என்று குறிக்கப்படுகிறது இது ஒரு கிரேக்க எழுத்து ஆகும் இதை Γ0xn 1 e x dx இவ்வாறு எழுதலாம் n என்பது பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஆகும் முந்தைய வகுப்பில் காமா இன்டகிரல் அல்லது காமா ஃபங்ஷன் for all n0 கன்வர்ஜென்ஸ் என்பதை பார்த்தோம் எனவே இதை குறிப்பு எடுத்துக் கொள்ளலாம் குறிப்பு 1 Γ கன்வர்ஜெண்ட் convergent for all n0 இதையே முந்திய வகுப்பில் பார்த்தோம் இதுவே நம்முடைய முதல் குறிப்பு மற்றும் காமா ஃபங்க்ஷன் ஓடு சேர்ந்த நிறைய பண்புகள் உள்ளன மற்றும் அவற்றில் சிலவற்றை காண்போம் இதன் பண்புகளை எழுதலாம் எனவே முதல் பண்பானதுΓ1ஆகும் இதை வெளிப்படையாக காண இயலும் இதை நிரூபிக்க இதை பண்பு ஒன்று என குறிப்பிடலாம் எனவே இதை நிரூபிக்க Γ0x1 1 e x dx இவ்வாறாக எழுதலாம் இப்போது 0x0 e x dx இவ்வாறாக எழுதிய பின்பு 0 e x dx இப்படியாக முடிவடைகிறது தற்பொழுது இம்புரோபர் இன்டகிரல்லின் ஒரு தரமான எடுத்துக்காட்டு ஆகும் எனவே இதை lim𝐵→∞ B e x dx இப்படி எழுதலாம் இன்டகிரேஷன் செய்த பின்பு lim𝐵→∞ e x0Bஇப்படி கிடைக்கும் பின்பு இது lim𝐵→∞ e Be0இவ்வாறு ஆகும் எனவே B இன்ஃபினிட்டி நோக்கி செல்லும் போது e B 0 வுக்கு இணையாக இருக்கும் எனவே இந்த பகுதி 0 வாகும் ஏனெனில் இது ஒரு மாறிலி லிமிட் ஆல் இது பாதிப்படைவதில்லை எனவே e0 இதன் மதிப்பு ஒன்றாகும் மற்றும் இதுவே முதல் பண்பு Γ அதாவது இதன் மதிப்பு ஒன்று ஆகும் இந்த பண்பு சரிபார்க்கப்பட்டது அடுத்து இரண்டாவது பண்பை நிரூபிக்கப் போகிறோம் இரண்டாவது பண்பு Γ𝑛𝑛−1Γ𝑛−1 ஆகும் எனவே எப்படி இதை நிரூபிக்கலாம் என்று பார்க்கலாம் By வரையறையின் படி Γ0xn 1 e x dx என்று கிடைக்கும் முதலில் இதை lim𝐵→∞0Bxn 1 e x dx இவ்வாறாக எழுதலாம் மேலும் இன்டகிரேட் பை பார்ட்ஸ் உபயோகித்து இன்டகிரேட் பண்ணலாம் எனவே இதை சிறிய பிராக்கட்டிங் மூலம் எழுதலாம் இன்டர்கிரேட் பை பார்ட்ஸ் மூலம் இன்டர் கிரேட் செய்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் இவ்வாறாக கிடைக்கும் எனவே இது நமக்கு கிடைக்கும் இங்கு நம்மிடம் பிராக்கெட் உள்ளது மேலும் இதை கர்லி பிராக்கெட்டுக்குள் எழுதுவோம் எனவே தற்போது 𝐵→∞ நோக்கி செல்லும் போது அனைத்து பகுதியும் 0 வை நோக்கி செல்லும் ஏனெனில் இது இன்ஃபினிட்டி நோக்கி செல்கிறது மேலும் மற்றொன்று 0 நோக்கி செல்கிறது இறுதியாக இதற்கு பெருக்கு தொகையானது ஜீரோவை நோக்கி செல்லும் அதாவது இதன் மதிப்பு 0 எனவே நம்மிடம் மீதம் இருப்பது 𝑛−1lim𝐵→∞0Bxn 1 1 e xdx உள்ளது எனவே சுருக்கமாக 𝑛−10∞xn 1 1 e xdx இவ்வாறாக எழுதலாம் தற்பொழுது இது வரையரை தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே n பதிலாக n 1 எழுதலாம் பின்பு இது Γ𝑛−1 வரையறை ஆகும் எனவே Γ𝑛 இதற்கு பதிலாக Γ𝑛−1 இதை எழுதலாம் பின்பு இந்த நிலையில் இது இதற்கான Γ𝑛−1 வரையறை ஆகும் எனவே Γ𝑛𝑛−1Γ𝑛−1இதுவே நாம் நிரூபிக்க வேண்டியது எனவே இரண்டாவது பண்பு நிறுவப்பட்டது தற்பொழுது மூன்றாவது பிராப்பர்ட்டி மூன்றாவது பண்பு Γ𝑛𝑛−1 இதுவே ஆகும் எனவே ஃபேக்டோரியல் என்பது உங்களுக்குத் தெரியும் என நினைக்கிறேன் எடுத்துக்காட்டாக 5 5 4 1 எனவே இதுவேஃபேக்டோரியல் அர்த்தமாகும் ஒரு நம்பரை அதற்கு முந்தைய நம்பரால் மீண்டும் பெருக்க கிடைப்பதே ஃபேக்டோரியல் ஆகும் இந்த நிலையில் Γ𝑛𝑛−1 இவ்வாறு கூறலாம் இது வெளிப்படையாக காணலாம் எனவே பண்பு இரண்டிலிருந்து Γ𝑛𝑛−1Γ𝑛−1 இதை பெறுகிறோம் தற்பொழுது ஐட்ரேடிவ் ஃபார்முலாவை உபயோகித்து இவ்வாறு Γ𝑛−1𝑛−2Γ𝑛−2 எழுதலாம் சரியா எனவே இந்த ஃபார்முலா Γ𝑛−1 இந்த வகையான மற்றொரு ஃபார்முலா வின் மூலம் ரீப்ளேஸ் பண்ணலாம் எனவே இதை Γ𝑛𝑛−1𝑛−2Γ𝑛−2 இவ்வாறு எழுதலாம் இதைப்போலவே இதை தொடர்ந்தால் Γ𝑛𝑛−1𝑛−2 Γ𝑛−𝑛−1 இவ்வாறு எழுதலாம் மேலும் இதுΓ இவ்வாறு ஆகும் Γ மதிப்பு கடைசியாக 1 times Γ Γ இன் மதிப்பானது இங்கு Γ𝑛𝑛−1𝑛−2 அடிப்படையாக 𝑛−1𝑛−2𝑛−3 1 இதைப் பார்க்கலாம் எனவே இதை 𝑛−1 இவ்வாறாக எழுதலாம் Γ𝑛𝑛−1 இதையே நாம் நிரூபிக்க வேண்டியது எனவே Γ𝑛 இந்த வகையான பார்முலாவை 𝑛−1 பின் தொடர்கிறது காமா ஃபங்ஷன் இதை தொடர்ந்து பீட்டா பங்க்ஷன் இன் வரையறையை காண்போம் மற்றும் அதன் பண்புகளை ஆராயலாம் மேலும் அதை எவ்வாறு வரையறுப்பது மற்றும் கன்வர்ஜெண்ட் டா அல்லது இல்லையா என்பதை பார்க்கலாம் எனவே நமது அடுத்த தலைப்பு பீட்டா ஃபங்ஷனை தொடங்கலாம் எனவே 01xm 1 n 1dx for 𝑚0 and 𝑛0 இந்த வகையான இன்டகிரல் பீட்டா ஃபங்க்ஷன் என அழைக்கப்படுகிறது மேலும் Β𝑚𝑛01xm 1 n 1dx இவ்வாறாக குறிக்கப்படுகிறது சிலர் பதிலாக 𝛽 என எழுதுவார்கள் அவர்கள் 𝛽 வை உபயோகிக்கிறார்கள் ஏனெனில் இது பீட்டா ஃபங்க்ஷன் என அழைக்கப் படுகிறது ஆனால் நாம் இந்த இன்டகிரல்லை B என எழுதலாம் மற்றும் இங்கு இது ஒரு இம்புரோபர் இன்டகிரல் என்பதனை காணலாம் ஏனெனில் 𝑛1 எனும்போது இந்த நிலையில் இது 1−𝑥 இன் அடுக்கு நெகட்டிவ் ஆகும் மற்றும் 1−𝑥 இதன் அடுக்கு நெகட்டிவாக இருக்கும்பொழுது மட்டுமே இது பகுதிக்கு வரும் அதனால் இதன் அடுக்கு பாசிட்டிவாக மாறும் x1 எனும்போது தொடர்ச்சியின்மை காண புள்ளி கொண்டுள்ளது அதனால் at x1 n1 எனும்போது முடிவிலி தொடர்ச்சியின்மை காண புள்ளியை கொண்டுள்ளோம் அதைப்போலவே x0 when m1 எனும்போது முடிவிலி தொடர்ச்சியின்மை காண புள்ளியை கொண்டு உள்ளோம் எனவே இது ஒரு இம்புரோபர் இன்டகிரல்லாகும் தற்பொழுது இதன் கன்வர்ஜென்ஸை காண்பிப்பதற்காக காமா ஃபங்ஷனுக்கு பின்தொடர்ந்த அதே படிகளை பின் தொடரலாம் மற்றும் இதை கொண்டு பீட்டா ஃபங்க்ஷன் கன்வர்ஜெண்ட் என்பதை நிரூபிக்க இயலும் அதனால் நாம் இன்டகிரல்லை 01f dx012f dx121f dx இவ்வாறாக பிரித்துக் கொள்ளலாம் அதனால் ஒவ்வொரு சப் இன்டகிரலில் ஒற்றைப் புள்ளி தொடர்ச்சியின்மை மட்டுமே கிடைக்கப் பெறும் எனவே பின்பு கன்வர்ஜெண்ட் என்பதை காட்டலாம் மேலும் இந்த இரு இன்டகிரல் கன்வர்ஜெண்ட் என்பதை நம்மால் காண இயலும் எனவே அனைத்து பீட்டா ஃபங்க்ஷன் கன்வர்ஜெண்ட் ஆகும் அதனால் இதை புத்தகத்தை பார்த்து நிரூபிக்கவும் மேலும் இது காமா ஃபங்ஷனுக்கான அதே படிகளை பின்பற்றுகிறது இன்று நாம் பீட்டா ஃபங்ஷனின் பண்புகளை ஆராயலாம் அதனால் அதை செய்யலாம் வாருங்கள் முதல் பண்பு இதுவே BmnBnm முதல் பண்பு ஆகும் இதன் அர்த்தம் இதன் அடுக்கை மாற்றியமைத்து எழுதினாலும் இது அதே போலவே இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது இதை பார்க்கலாம் இதற்கான ஆதாரம் அல்லது தீர்வு இவ்வாறாக வரும் இங்கு m and n ஆகியவை பாசிட்டிவ் எண்களாகும் தற்பொழுது 𝑥1−𝑧 என பதிவிட்டால் பின்பு𝑑𝑥−𝑑𝑧 x0 இந்த நிலையின் போது z1 x1 போது z0 இவ்வாறாக மாறும் எனவே இது இந்த இன்டகிரல் 10 n 1zm 1dz ஆக சுருக்க படுகிறது இப்பொழுது இன்டகிரல் கால்குலஸின் சிறிய பண்புகளை அறிவோம் எனவே −ba𝑓𝑥𝑑𝑥 இவ்வாறாக இருந்தால் பின்பு இது ab𝑓𝑥𝑑𝑥 இதற்கு சமமாகும் அதன் அர்த்தம் இந்த மைனஸ் இன்டகிரல்களின் எல்லைகளை மாற்றும்போது இந்த மைனஸ் மீண்டும் ஆக உள்ளே இழுக்கப்படுகிறது அதனால் இங்கு எல்லைகள் a லிருந்து bயாக இருந்தது லிமிட் புள்ளிகள் b இதிலிருந்து a மாற்றப்படும்போது இந்த நிலையில் மைனஸ் மீண்டும் உள்ளிழுக்கப் படுகிறது எனவே இதைப்போன்றே செய்யும்பொழுது நமக்கு 10 n 1zm 1dz இவ்வாறாக கிடைக்கும் மற்றும் பீட்டா ஃபங்ஷனில் வரையறையை பார்க்கும்போது பின்பு x க்கு பதிலாக z உள்ளது மற்றும் m இக்கு பதிலாக n உள்ளது n க்கு பதிலாக m உள்ளது எனவே நாம் உபயோகிப்பது பெரிய விஷயம் அல்ல எனினும் xக்கு பதிலாக z உள்ளதை காண இயலும் இதன் அர்த்தம் மேலும் பீட்டா ஃபங்ஷன் வரையறையில் இருந்து Bnm இவ்வாறு கிடைக்கிறது ஏனெனில் இதன் அடுக்கு குறியீடு மாற்றப்பட்டுள்ளது எனவே இங்கு Β𝑛𝑚 இதுவே நம்மிடம் உள்ளது இதிலிருந்து Β𝑚𝑛Β𝑛𝑚 for all m and n positive காண்பிக்கப்படுகிறது இதுவே முதல் பண்பு ஆகும் தற்பொழுது பண்பு இரண்டை காணலாம் எனவே இரண்டாவது பண்பு 02cos2m 1 sin2n 1 dஇதை குறிப்பிடுகிறது இதன் அர்த்தம் இயற்கணிதம் வெளிப்பாட்டிற்கு பதிலாக முக்கோணவியலின் வெளிப்பாட்டினை இந்த இன்டர்கிரண்ட்ஸ் கொண்டுள்ளது மற்றும் இதை பார்க்கும் பொழுது x க்கு பதிலாக ஒரு வகையான சப்ஸ்டிடியூஷன் உபயோகிக்கலாம் என்பதை வெளிப்படையாக காணலாம் எனவே இதை நிரூபிக்கலாம் Β𝑚𝑛01xm 1 n 1dx என்பது நமக்கு தெரியும் அல்லவா இங்கு m and n இவை பாசிட்டிவ் ஆகும் எனவே தற்போது 𝑥cos2 and 𝑑𝑥−2𝑐𝑜𝑠𝜃sin𝜃𝑑𝜃 என பதிலீடு செய்யலாம் எனவே Β𝑚𝑛 2 20cos2m 2 n 1cos𝜃sin𝜃 d எனவே அதனால் பின்பு லிமிட் என்னவாகும் என்பதை பார்க்கலாம் x0 எனும்போது 𝜃𝜋2 மற்றும் x1 எனும்போது 𝜃0 ஆகும் எனவே இந்த இன்டகிரல்லை 2 20cos2m 2 sin2n 2cos𝜃sin𝜃 d இவ்வாறாக எழுதலாம் மேலும் இந்த பகுதி 2 20cos2m 2 sin2n 2cos𝜃sin𝜃 d இவ்வாறாக மாறுகிறது தற்பொழுது cos𝜃 வெளியில் எடுக்கலாம் பின்பு 2𝑚−21 2𝑚−1இவ்வாறு ஆகும் எனவே இது 2 20cos2m 1 sin2n 1cos𝜃sin𝜃 d இவ்வாறு ஆகிறது தற்பொழுது சூத்திரத்தை பயன்படுத்தி அல்லது முந்தைய பண்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது ba𝑓𝑥𝑑𝑥இவ்வாறு இருந்தால் ab𝑓𝑥𝑑𝑥 இவ்வாறாக எழுதலாம் எனவே இந்த பண்பை உபயோகப்படுத்தி இன்டகிரல் Bmn 2 02cos2m 1 sin2n 1cos𝜃sin𝜃 d இவ்வாறாக எழுதலாம் மற்றும் இதுவே நாம் நிரூபிக்க வேண்டியது ஆகும் எனவே இந்த சூத்திரம் இந்த பீட்டா ஃபங்ஷனுக்கு இயற்கணித வெளிப்பாடுகள் முக்கோணவியல் வெளிப்பாடுகளாக சுருக்க படுகிறது என்பதை காணலாம் தற்பொழுது அடுத்த பண்பை நம்மால் எழுத இயலும் பண்பு 3 Βp12q12 2 02sinpcosq d இந்த பண்பானது ஒருசில எடுத்துக்காட்டுகளை தீர்க்க தேவைப்படுகிறது இதை எவ்வாறு நிரூபிக்கலாம் என்பதை பார்க்கலாம் Βp12q1201xp12 1 q12 1dx right நமக்கு தெரிந்தது மேலும் 𝑥𝑐𝑜𝑠2 or x என பதிலீடு செய்தாள் sinp𝑥 இருக்கும் எனவே 𝑥sin2𝜃 இப்படி பதிலீடு செய்தால் 𝑑𝑥2sin𝜃cos𝜃𝑑𝜃 இவ்வாறாக சுருங்கும் x0 எனும்போது 𝜃0 என மாறும் மற்றும் x1 எனும்போது 𝜃𝜋2 என மாறும் எனவே நம்முடைய Βp12q12 எனும் 02sin2p12 1 q12 12sin𝜃cos𝜃𝑑𝜃 இந்த இன்டர்கிரல் ஆக சுருக்க படுகிறது எனவே முந்தைய எடுத்துக்காட்டில் பார்த்தது போலவே இங்கும் 𝑐𝑜𝑠2𝜃 𝑐𝑜𝑠2𝜃 இவை அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது மற்றும் இது square and 2 ரத்து செய்யப்படுகிறது எனவே அடிப்படையாக நாம் 202sinp 1 cosq 1 sin𝜃cos𝜃𝑑𝜃 இதில் முடிவுற்று உள்ளோம் எனவே ஒரு sin இங்கு வரும் மேலும்sinp𝜃 இவ்வாறாக மாறும் மற்றும் ஒரு cos இங்கு வரும் அது cosq𝜃 இவ்வாறாக மாறும் எனவே அதை இவ்வாறாக எழுதும்போது 202sinp cosq𝑑𝜃 நமக்கு கிடைக்கிறது ஏனெனில் 𝜃 என்பது ஒரு மாறிலி இதற்கு பதிலாக 𝜃𝑧 or 𝜃𝑥 என பதிலிட்டால் நான் எதை பதிலிட்டாலும் அதை பொருத்து அது மாறாது எனவே 𝜃𝑧 or 𝜃𝑥 என பதிவிட்டால் எந்த x மதிப்பு 𝜃 இன் மதிப்பாக மாறுகிறது அதாவது 𝜃0 எனும்போதுx0 ஆகும் 𝜃 is 𝜋2 எனும்போது x is 𝜋2 ஆகும் இதிலிருந்து 𝑑𝜃𝑑𝑥 இங்கு எனவே அனைத்தும் மாறாமல் இருக்கும் மற்றும் இதை முதன்மையாக செய்ய காரணம்𝜃 என்பது ஒரு வேறியபில் என்பதே ஆகும் எனவே வேறியபிலை இந்த மாதிரி மாற்றும்போது 202sinp cosq𝑑𝜃 இவ்வாறாக சேர்க்கப்படுகிறது Βp12q12 202sinp cosq𝑑𝜃 இதுவே நாம் நிரூபிக்க வேண்டியது ஆகும் இது பீட்டா ஃபங்க்ஷன் இன் மற்றொரு பண்பாகும் மற்றும் அடுத்த வகுப்பில் பீட்டா மற்றும் காமா ஃபங்க்ஷன் ஆகியவற்றிற்கு சம்பந்தமான எடுத்துக்காட்டுகளைக் காண்போம் மேலும் Γ12 or Γ34இதை உபயோகப்படுத்தி Γ34 Γ58 இந்த மதிப்பை கணக்கிடலாம் இந்த வகையான எடுத்துக்காட்டுகளைக் காணலாம் எனவே எனவே நம்மால் மதிப்பிட முடியும் எப்படி கூறுவது என்றால் காமா பிராக்சன் அல்லது பீட்டா ஃபிராக்ஷன் மதிப்பிடுவது ஆகியவற்றை காணலாம் எனவே இந்த வகையான விஷயங்களை அடுத்த வகுப்பில் காணலாம் தங்களின் நேரத்திற்கு மிக்க நன்றி